விண்ணப்ப வகைகள் காப்புரிமைச் சட்டத்தின் கீழ் நீங்கள் ஒரு சாதாரண விண்ணப்பத்தைச் சமர்ப்பிக்கலாம் சாதாரண விண்ணப்பம் என்பது இந்தியாவில் மட்டுமே செயல்படக்கூடிய ஒரு காப்புரிமை வழங்கலை எதிர்பார்த்து இந்தியக் காப்புரிமை அலுவலகத்தில் நீங்கள் சமர்ப்பிக்கக் கூடிய ஒரு விண்ணப்பம் ஆகும் எனவே நீங்கள் ஒரு சாதாரண விண்ணப்பத்தைத் தாக்கல் செய்யும்போது இந்திய எல்லைக்குள் மட்டும் அமலாக்கப் படக்கூடிய ஒரு காப்புரிமை வழங்கலைப் பெறுகிறீர்கள் இதுதான் எப்போதும் நடைபெறக்கூடிய இயல்புநிலை விண்ணப்பம் இது ஒரு சாதாரண விண்ணப்பம் ஒரு சாதாரண விண்ணப்பத்தைப் பெறுவதன் மூலம் நீங்கள் உங்கள் காப்புரிமையை இந்திய எல்லைக்குள் மட்டுமே செயல்படுத்த முடியும் இந்தியாவில் நீங்கள் ஒரு மாநாட்டு விண்ணப்பத்தையும் தாக்கல் செய்யலாம் ஒரு மாநாட்டு விண்ணப்பம் என்பது இரண்டாவது வகை விண்ணப்பம் ஆகும் இந்தியக் காப்புரிமைச் சட்டத்தின்கீழ் இதற்கான வழிமுறைகள் செய்யப்பட்டுள்ளன இந்தியா பாரிஸ் மாநாட்டில் பங்கு பெற்ற ஒரு கட்சி என்பதால் நீங்கள் ஒரு வெளிநாட்டில் விண்ணப்பத்தைத் தாக்கல் செய்துவிட்டுப் பின்னர் இந்தியாவில் ஒரு மாநாட்டு விண்ணப்பத்தைத் தாக்கல் செய்ய முடியும் அந்த வெளிநாடும் பாரிஸ் மாநாட்டில் கையெழுத்திட்ட ஒரு நாடாக இருக்குமேயானால் உங்களால் அந்த வெளிநாட்டு விண்ணப்பத்தின் மூலம் முன்னுரிமை கோரமுடியும் எனவே இப்படி ஒரு ஏற்பாடு உள்ளது அதன்படி நீங்கள் பாரிஸ் மாநாட்டில் உறுப்பினராக உள்ள எந்த ஒரு நாட்டிலும் விண்ணப்பத்தைத் தாக்கல் செய்துவிட்டு அதே கண்டுபிடிப்புக்கு இந்தியாவிலும் அடுத்த 12 மாதங்களுக்குள் விண்ணப்பத்தைச் சமர்ப்பிக்க முடியும் எனவே ஒரே கண்டுபிடிப்பிற்கு வெவ்வேறு அதிகார வரம்புகளில் விண்ணப்பங்களைப் பின் தொடர்வதற்கு அல்லது அவற்றுக்குத் தேவையானவற்றை சேர்ப்பதற்கு இது ஒரு கால அவகாசத்தை அளிக்கிறது எனவே நீங்கள் இந்தியாவில் தாக்கல் செய்யக்கூடிய இரண்டாவது வகை விண்ணப்பம் ஒரு மாநாட்டு விண்ணப்பம் ஆகும் இது வேறு ஒன்றுமில்லை மாநாட்டில் பங்குபெற்ற நாட்டில் தாக்கல் செய்யப்பட்ட முந்தைய விண்ணப்பத்தின் அடிப்படையில் இந்தியாவில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு விண்ணப்பம் அது இங்கிலாந்து ஆக இருக்கலாம் ஜெர்மனி ஆக இருக்கலாம் ஜப்பான் ஆக இருக்கலாம் பாரிஸ் மாநாட்டில் கையொப்பமிட்ட வேறு எந்த நாடாகவும் இருக்கலாம் இந்தியாவில் நீங்கள் தாக்கல் செய்யக்கூடிய மூன்றாவது வகை விண்ணப்பம் காப்புரிமை ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தின் கீழ் உள்ள பிசிடி சர்வதேச விண்ணப்பம் ஆகும் இது செயல்படும் விதம் மாநாட்டு விண்ணப்பத்திற்கு ஒத்த முறையிலேயே இருக்கும் இந்தியா இப்போது பிசிடி அலுவலகத்தை இந்தியாவில் அமைத்துள்ளது பிசிடி சர்வதேச விண்ணப்பங்களை இந்தியா இப்போது பெற முடியும் அமெரிக்காவிலோ அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்திலோ பிசிடி விண்ணப்பத்தைத் தாக்கல் செய்வதற்கான செலவுடன் ஒப்பிடும்போது இந்தியாவில் அதே விண்ணப்பத்தைத் தாக்கல் செய்வதற்கான செலவு மிகவும் வித்தியாசப்படுகிறது இந்தியாவில் தேசிய கட்ட விண்ணப்பத்தில் பிசிடியையும் தாக்கல் செய்யலாம் இப்போது நீங்கள் பார்த்த பிசிடி சர்வதேச விண்ணப்பம் இந்தியாவில் ஒரு நுழைவுப் புள்ளியாகும் மேலும் அதில் பல்வேறு நாடுகளுக்குப் போவதற்கான வாய்ப்பு உள்ளது எந்த நாட்டுக்குப் போக வேண்டும் என்று நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அந்த நாட்டுக்குப் போக முடியும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னவென்றால் அந்தந்த நாட்டில் விண்ணப்பத்தைத் தனித்தனியாக வழக்குச் செயல்பாடு செய்ய வேண்டும் எனவே PCT சர்வதேச விண்ணப்பம் என்பது காப்புரிமை ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பல்வேறு நாடுகளுக்கு ஒரு நுழைவுப் புள்ளியை உங்களுக்கு வழங்குகிறது அதே சமயம் நீங்கள் பிசிடி பாதை வழியாக இந்தியாவுக்குள் நுழைய விரும்பும்போது பி சி டி தேசிய கட்டம் தாக்கல் செய்யப்படுகிறது நீங்கள் அமெரிக்காவில் ஒரு விண்ணப்பத்தைத் தாக்கல் செய்ய வேண்டும் என்று வைத்துக்கொள்ளுங்கள் 12 மாதங்களுக்குள் யுனைடட் ஸ்டேட்ஸ் காப்புரிமை அலுவலகத்தைப் பிசிடி அலுவலகமாகத் தேர்ந்தெடுத்து பிசிடி விண்ணப்பத்தைத் தாக்கல் செய்கிறீர்கள் எனவே பிசிடி இன் கீழ் உங்கள் சர்வதேச விண்ணப்பம் அமெரிக்காவில் தொடங்குகிறது இப்போது அனுமதிக்கப்பட்ட காலத்திற்குள் நீங்கள் இந்தியாவுக்குள் நுழையலாம் நீங்கள் எப்படி இந்தியாவில் நுழைகிறீர்கள் சர்வதேச PCT விண்ணப்பத்தைப் பயன்படுத்தி அமெரிக்காவில் பெற்ற முன்னுரிமையை மேற்கோள்காட்டி அதே பிசிடி பாதை வழியாக இந்தியாவில் தொடர் செயல்பாடு என்பது நடக்கிறது பிசிடி விண்ணப்பம் வழியாக இந்தியாவில் தொடர் செயல்பாடு நடக்கும்போது நாம் அதை பிசிடி தேசிய கட்ட விண்ணப்பம் என்று அழைக்கிறோம் இதற்கு முன்னுரிமை பெற்ற நாளிலிருந்து 30 மாதங்களுக்குள் இந்தியாவுக்குள் நுழைய வேண்டும் அப்பொழுது இந்த தேசிய கட்ட விண்ணப்பம் ஆனது இந்தியக் காப்புரிமையாக வழங்கப்படும் எனவே இது இந்தியாவில் நீங்கள் தாக்கல் செய்யக் கூடிய நான்காவது வகை விண்ணப்பம் ஆகும் ஐந்தாவது வகையில் விண்ணப்பம் என்பது மேலதிக சேர்க்கைக்கான கூட்டல் காப்புரிமை விண்ணப்பம் ஆகும் உங்களிடம் ஏற்கனவே ஒரு கண்டுபிடிப்பு உள்ளது இந்தியாவில் வழங்கப்பட்டுள்ளது அல்லது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இப்போது ஏற்கனவே இருக்கும் கண்டுபிடிப்பில் சில மாற்றங்களை சில மேம்பாடுகளைச் செய்துள்ளீர்கள் கூடுதலான காப்புரிமையின் மூலம் மேம்பாடுகள் மற்றும் மாற்றங்களை நீங்கள் பாதுகாப்புக்குக் கீழ் கொண்டுவர முடியும் புதிய புதிய விண்ணப்பத்தைத் தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் இது ஏற்கனவே உள்ள கண்டுபிடிப்பில் ஒரு மாற்றம் அல்லது முன்னேற்றம் மட்டுமே எனவே கூடுதல் காப்புரிமை மாற்றங்கள் மற்றும் மேம்பாடுகளை பாதுகாப்புக்குக் கீழ் சேர்க்க உங்களை அனுமதிக்கிறது கூட்டல் காப்புரிமை முக்கிய கண்டுபிடிப்பு என்று நாம் அழைக்கும் முந்தைய கண்டுபிடிப்புடன் இயங்கும் கூடுதல் காப்புரிமை என்பது முக்கிய கண்டுபிடிப்பின் காலாவதி தேதி அன்று தானும் காலாவதியாகிவிடும் இதிலிருந்து நமக்குத் தெரிவது என்னவென்றால் கூடுதல் காப்புரிமை என்பது முக்கியக் கண்டுபிடிப்புடன் இணைந்து ஓடக்கூடிய ஒன்றுதான் வேறொன்றுமில்லை நீங்கள் மேம்பாடுகள் மற்றும் மாற்றங்களைப் பின்னர் கொண்டு வரும்போது சட்டம் அவற்றை முக்கிய கண்டுபிடிப்புடன் ஒன்றாகச் சேர்த்து இணைக்க அனுமதிக்கிறது எனவே இதுதான் ஐந்தாவது வகை விண்ணப்பம் ஆறாவது வகை விண்ணப்பம் என்பது ஒரு பிரிவு விண்ணப்பம் ஆகும் ஒரு கண்டுபிடிப்பைப் பிரிப்பதற்குப் பொதுவாக இந்தப் பிரிவு விண்ணப்பம் தாக்கல் செய்யப்படுகிறது சட்டப்படி ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் ஒரு கண்டுபிடிப்பு மட்டுமே இருக்க வேண்டும் எனவே ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புகளோடு நீங்கள் ஒரு விண்ணப்பத்தைத் தாக்கல் செய்கிறீர்கள் அதன்பின் நீங்களே முன்வந்து அதன் பல்வேறு பயன்பாடுகளுக்கு ஏற்றவாறு தனித்தனியாகப் பிரித்து ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும் ஒரு விண்ணப்பம் என்ற முறையில் செய்யலாம் அல்லது இந்தச் செயல்பாட்டில் காப்புரிமைக் கட்டுப்பாட்டாளர் உங்களை வழி நடத்தலாம் காப்புரிமை அலுவலகம் உங்கள் விண்ணப்பம் ஒன்றுக்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளைக் கொண்டுள்ளது என்று சொல்லக்கூடும் இதற்குப் பெயர்தான் கண்டுபிடிப்புகளின் சேர்க்கை என்பது அப்படியிருக்கும் போது நீங்கள் ஒரு கண்டுபிடிப்புக்கு ஒரு விண்ணப்பம் தான் தாக்கல் செய்ய முடியும் காப்புரிமை அலுவலகம் ஆனது உங்களிடம் இதைக் குறிப்பிட்டுச் சொல்லி உங்களது கண்டுபிடிப்பைப் பிரித்துத் தாக்கல் செய்யச் சொல்லலாம் எனவே ஒரு விண்ணப்பத்தைப் பிரிப்பதற்கு அதாவது ஒரு கண்டுபிடிப்பைப் பிரிப்பதற்கு நீங்கள் ஒரு பிரிவு விண்ணப்பத்தின் மூலம் அதைச் செய்யவேண்டும்